பவர் சிஸ்டம் அனாலிசிஸ் என்ற இந்த பாடத்தை நாம் இப்போது தொடங்கலாம் பவர் சிஸ்டம் அதிலும் குறிப்பாக பவர் சிஸ்டம் அனாலிசிஸ் என்கிற இந்த பாடமானது இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலும் பயிலும் மூன்றாம் வருட மின் பொறியியல் இளங்கலை மாணவர்களுக்கு ஒரு முக்கிய பாடமாகும் நாம் இங்கே இந்த பாடத்தின் முக்கியமான தலைப்புகளை பார்க்கப்போகிறோம் இந்த பவர் சிஸ்டம் தான் பூமியில் மனிதனால் செய்யப்பட்டவைகளில் மிகப்பெரிதுமானதும் மற்றும் மிகப்பெரிய மாறுதலுக்கு உட்படும் அமைப்பாகும் என்று பொதுவாக சொல்லலாம் முதலில் நாம் இந்த பவர் சிஸ்டம் அமைப்பும் மற்றும் வேறு சில அம்சங்களையும் பார்க்கப்போகிறோம் பொதுவாக ஒரு பவர் சிஸ்டமானது மூன்று பகுதிகளை கொண்டதாகும் உற்பத்தி பரிமாற்றம் மற்றும் பகிர்மான அமைப்பு power system generation transmission and distributions system ஆகிய இவை மூன்றும் தான் ஒரு மின் சக்தி அமைப்பின் முக்கிய அங்கங்களாகும் மின் உற்பத்தி நிலையமும் மின் பகிர்மான அமைப்பும் இந்த மின் பரிமாற்ற கம்பிகள் மூலம் இணைக்கப்பட்டிருக்கும் பொதுவாக இந்த மின் பரிமாற்ற கம்பிகள் என்பது பிரதான மின் சுமை மையங்களுக்கு இடையேயான உயர் மின்னழுத்ததில் நடக்கும் மொத்த மின்சக்தி பரிமாற்ற கம்பிகளை குறிக்கும் பகிர்மான அமைப்பு என்பது குறைந்த மின்னழுத்ததில் மின்நுகர்வோருக்கு மின்சக்தி அளிக்கும் ஒரு வலைப்பின்னல் அமைப்பு ஆகும் ஆக முதலில் மின் உற்பத்தி பின்பு பரிமாற்றம் அதன்பின்பு பகிர்மானம் இவைதான் பவர் சிஸ்டத்தின் மூன்று முக்கிய அங்கங்கள் அல்லது பகுதிகள் ஆகும் அடுத்து நாம் இந்த பவர் சிஸ்டத்தின் திட்ட வரைபடத்தை பார்க்கலாம் இப்போது நாம் இந்த பவர் சிஸ்டத்தின் திட்ட வரைபடத்தை பார்த்தால் முதலில் வருவது ஒரு பெரிய மின்னுற்பத்தி நிலையம் இவை பெரும்பாலும் அனல் மின் அல்லது புனல் மின் அல்லது அணு மின் நிலையம் ஆக இருக்கும் பிறகு ஒரு படியேற்ற மின்மாற்றியை நாம் வைப்போம் இந்த உற்பத்தி முனைய மின்னழுத்தம் இயந்திரத்தின் மதிப்பீடு மற்றும் மின் ஆக்கியின் மின் உற்பத்தித்திறன் ஆகியவற்றை சார்ந்திருந்தாலும் பொதுவாக அது 10 8 kV அல்லது 11 kV அல்லது சற்று அதிகமாக 11 2 என்பதாக அந்தந்த மின்னாக்கியின் வடிவாக்கத்தை பொருத்து இந்த அனல் மின் புனல்மின் அல்லது அணு மின் நிலையத்தில் இருக்கும் இந்த மேல்நிலை மின்மாற்றியில் மின்னழுத்தம் உயர்த்தப்பட்ட பின் பரிமாற்ற அமைப்பு வருகிறது இது 400 kV அல்லது 220 kv ஆக இருக்கும் மின்னழுத்தம் உயர்த்தப்பட்ட பிறகான ஒரு பிணை கம்பியாக அடுத்த அமைப்போடு இணைக்கும் இங்கே பிணை கம்பி என்பது மும்முனை மின் பரிமாற்ற கம்பிகளை குறிக்கும் இங்கே வரைபடத்தில் அது ஒர் அம்புக்கோடாக காட்டப்பட்டிருப்பது ஏனெனில் மின் பரிமாற்ற அமைப்பு ஒரு சமச்சீர் பவர் சிஸ்டம் என்பதால் மும்முனைகளும் சரிசமமாக மின்சக்தியை எடுத்துச்செல்லும் அதனால்தான் இப்படி ஒரு கோட்டு படமாக இந்த பிணை கம்பி மற்ற அமைப்புடன் இணைவதாக கா ட்டப்பட்டுள்ளது மற்ற அமைப்பு என்றால் வேறொரு பவர் சிஸ்டம் அல்லது வேறொரு துணைமின்நிலையம் உடன் இணைக்க படவோ அல்லது செல்லவோ செய்யலாம் இதன் பின்பு இங்கே ஒரு படியிறக்க மின்மாற்றி இருக்கும் அதாவது இங்கே மின்னழுத்தம் படியிறக்கப்பட்டு 132 kV அல்லது 66 kV என்றாகும் இந்த பாகத்தை நாம் துணை பரிமாற்ற அமைப்பு என்கிறோம் அதன் பிறகு இங்கே பெரிய தொழில்துறை மின்நுகர்வோர் காட்டப்பட்டுள்ளது இம்மாதிரியான பெரிய தொழில்துறை நுகர்வோர்களுக்கு மின்சக்தி 132 kV அல்லது 66 kV மின்னழுத்த அளவில் தேவைப்படும் அதனால்தான் இந்த திட்ட வரைபடத்தில் அவ்வாறு காட்டப்பட்டுள்ளது இதன் பிறகு உள்ளூர் தனித்தனி சிறிய மின்னுற்பத்தியாளர்கள் வருவார்கள் இவர்கள் தனியார் மின்னுற்பத்தியாளர்களாகவும் இருக்கலாம் இங்கும் காட்டப்பட்டுள்ள இந்த மின்மாற்றியும் ஒரு மேல்நிலை மின்மாற்றி ஆகும் மின்னழுத்தம் 66 அல்லது 132 kV அளவிற்கு உயர்த்தப்படும் இவர்களும் துணை பரிமாற்ற அமைப்பிற்குள் மின்சக்தியை செலுத்துகிறார்கள் இவை உள்ளூர் தனித்தனி மின்னுற்பத்தியாளர்கள் நாம் தனியார் என்று வைத்துக்கொள்வோம் பின்பு 132 அல்லது 66 kV அளவிலிருந்து மேலும் படியிறக்கம் செய்யப்படும் இப்போது முதன்மை பகிர்மான அமைப்பு வரும் இந்த முதன்மை பகிர்மான அமைப்பு என்றால் அது 33 kV அல்லது 11 kV என்ற அளவில் இருக்கும் இங்கு நடுத்தர பெரிய மின்நுகர்வோர் ஆகிய சிறிய தொழில்நிறுவனங்கள் இவர்களுக்கு 33 அல்லது 11 kV என்ற அளவில் மின்சக்தி தேவை ஆக இங்கே அதுவும் இவ் வாறு காட்டப்பட்டுள்ளது இங்கும் இந்த 11 kV அல்லது 33 kV மின்னழுத்த அளவிலும் காற்றாலை போன்ற சிறிய எம்பேடெட் ஜெனெரேட்டர்கள் வரும் இந்த காற்றாலைகள் பயன்பாடுகளாகவோ அல்லது தனியார்ஆகவோ இருக்கலாம் அதாவது இந்த காற்றாலை அவர்களுக்கு சொந்தமானது நமக்கு சூரிய மின்சக்தியும் தெரியும் மேலும் வேறு பகிர்மான உற்பத்தி அலகு என்றாலும் பிரச்சனை கிடையாது சூரிய மின்சக்தி என்றால் அதனை டி C யிலிருந்து ஏ Cயாக மாற்ற வேண்டும் எப்படியானாலும் இங்கே காட்டப்பட்டுள்ளது போல ஏ சி பவர் தான் செலுத்தப்படும் இப்போது நீங்கள் இதை காற்றாலை என்று மட்டும் வைத்துக்கொள்ளுங்கள் இங்கும் ஒரு படிஏற்ற மின்மாற்றிக்கு பிறகு பவர் செலுத்தப்படும் இதன் பிறகு வருவதுதான் இரண்டாம் நிலை பகிர்மான அமைப்பு மின்னழுத்தம் 400 வோல்ட் என்று உங்கள் கல்லூரிக்கு அருகே வீட்டிற்கு அருகே நிறுவப்பட்டிருக்கும் பகிர்மான மின்மாற்றியை நீங்கள் பார்த்திருக்கலாம் இந்த மின்மாற்றி பொதுவாக 11 kV 400 volt என்பதாக இருக்கும் 433 வோல்ட் என்பதாகவும் இருக்கலாம் இவர்கள் சிறிய நுகர்வோர் 400 வோல்ட் மும்முனை அல்லது 230 வோல்ட் ஒருமுனை இங்கே லைன் கும் லைனுக்கும் ஆன லைன் வோல்ட்டேஜ் 400 அல்லது 430 வோல்ட் ஆக இருக்கும் மேலும் ஒருமுனை என்றால் லைன்கும் நியூட்ரல் இது 230 ஆக அதாவது 430√3 என்பதாக இருக்கும் 430 என்று இருக்கும்போது லைன் வோல்ட்டேஜ் பொருத்து என்னவருகிறதோ அது இருக்கும் நான் இங்கே 230 வோல்ட் பெர் ப்பேஸ் என்று எழுதியிருக்கிறேன் ஆக இதுதான் ஒரு முழுமையான பவர் சிஸ்டமின் திட்ட வரைபடம் இதிலிருந்து நீங்கள் ஒரு பவர் சிஸ்டம் ஆனது மின்னுற்பத்தி நிலையத்தில் இருந்து பகிர்மான அமைப்பு வரை இடையே பரிமாற்ற மற்றும் துணை பரிமாற்ற அமைப்புகள் உள்ளது வரை தெரிந்துகொள்ளலாம் குறிப்பாக 132 அல்லது 66 kV கொண்ட பரிமாற்ற கம்பியை நாம் துணை பரிமாற்ற அமைப்பு என்கிறோம் இப்போது பவர் சிஸ்டத்தின் இந்தப் பகுதியை எடுத்துக்கொள்வோம் இங்கே இந்த சிறிய செவ்வக கட்டங்களை எவ்வாறு எடுத்துக்கொண்டால் இதற்குள் சர்கிட் பிரேக்கர் இருக்கும் மேலும் நீங்கள் இங்கே உற்பத்திநிலையம் இருப்பதாக கொண்டால் இவை தான் உற்பத்தி நிலையம் இங்கே இருக்கும் இந்த மின்மாற்றிகள் படி ஏற்ற மின்மாற்றிகள் ஆக இருக்கும் இங்கே இதை நான் இப்படி ஒரு பகுதி பவர் சிஸ்டத்தில் இருக்கிறது என காட்டுவதற்காக வரைந்தேன் பின்பு இவை எல்லாம் துணை மின் நிலையதிற்கு வருகிறது இந்த லைன்கள் இங்கும் அங்குமாக துணை மின் நிலையத்திற்கு வருகின்றன பின்பு மீண்டும் இவை மின் சுமைக்கு போகின்றன இங்கே இது ஒரு படிஇறக்க மின்மாற்றி ஆகும் இதன் பிறகு காட்டப்பட்டு இருப்பதெல்லாம் பலவகையான மின்சுமைகளாகும் இங்கிருந்து இது இவ்வமைப்பின் மற்றோரு பகுதிக்கு போகலாம் மீதம் இருக்கும் அமைப்புக்கு போகலாம் இவை எம்பேடெட் ஜெனெரேட்டர்ஸ் ஆகும் எடுத்துக்காட்டாக காற்றாலை ஆக இது பவர் சிஸ்டமின் ஒரு பகுதியின் எளிமையான கட்டமைப்பாகும் இது ஒரு பொதுவான எளிய வழிமுறை ஆனால் ஒரு பவர் நெட்ஒர்க்கில் நிறைய ஜெனெரேட்டர்களும் மற்றும் நிறைய பரிமாற்ற லைன்களும் இருக்கும் இந்த பாடத்தில் நாம் இவற்றை எவ்வாறு கணக்கிடுவது என்பதை பார்க்கப்போகிறோம் இதை நாம் பவர் ப்ளோ அல்லது லோடு ப்ளோ ஆய்வு என்போம் ஆக ஒரு பவர் சிஸ்டமின் இந்த பகுதிக்கான திட்ட வரைபடம் ஆகும் இது அடுத்தது துணை பரிமாற்ற அமைப்பில் இருந்து தொடங்கும் இந்த வழக்கமான ஒருவகை பகிர்மான அமைப்பாகும் வேறுயெதுவும் சொல்வதற்கு முன்னால் இங்கே இந்த லைன் மீது மூன்று படுக்கை கோடுகள் வரைந்தால் அதற்கு அது மும்முனை லைன் என்றும் அதுபோல இரண்டு படுக்கை கோடுகள் வரைந்தால் அதற்கு ஒரு முனை லைன் என்றும் பொருள் ஏனெனில் வணிக ரீதியிலான அமைப்புகளுக்கு 3 கம்பிகள் கொண்ட மும்முனை மின்சாரமும் குடியிருப்பு பகுதிகள்வீடுகளுக்கு 2 கம்பிகள் கொண்ட ஒருமுனை மின்சாரமும் தேவைப்படும் இங்கே காட்டப்பட்டிருக்கும் இவை ப்பியூஸ் ஆகும் எடுத்துகாட்டாக இது 6611 kV இவையெல்லாம் சர்க்யூட் பிரேக்கர்ஸ் இவை ரீஃகுளோஸர்கள் இவை கூடுதல் பீடர்களுக்கு செல்லும் இவையெல்லாம் மின்மாற்றிகள் இவை கம்பத்தில் நிறுவப்பட்ட பகிர்மான மின்மாற்றிகள் இவை 11 kV400 வோல்ட் அல்லது 11 kV 430 440 வோல்ட் என்பதாக இருக்கலாம் இவையெல்லாம் கம்பத்தில் நிறுவப்பட்ட பகிர்மான மின்மாற்றிகள் இவை பிரிவு புள்ளிகள் இவை திறந்தோ அல்லது மூடியோ இருக்கலாம் மற்றொரு சாதனம் இந்த திறந்த நிலை டை சுவிட்ச் இது ஏன் டை சுவிட்ச் என்றால் இது இந்த மும்முனை லைன் யை பிரிவுகளை இணைக்கிறது அதாவது நீங்கள் இதை கைமுறையாக இயக்க உதவும் இந்நாட்களில் பொதுவாக எல்லாமே அதிநவீன தானியங்கி முறை சுவிட்ச் ஆன் அல்லது ஆப் தான் என்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் ஏன் இது பொதுவாக திறந்த நிலை பவர் இரு புறமும் கொடுக்கப்பட்டுக்கொண்டிருக்கும் போது மேலும் எந்த தவறும் அல்லது செயலிழப்பும் இல்லாத வரை எல்லாம் சரிதான் ஆனால் ஏதாவது தவறு நடந்தால் உதாரணமாக இந்த இடத்தில் தவறு என்றால் நாம் என்ன செய்ய முடியும் என்றால் இந்த லைனை நாம் தனிமை படுத்தமுடியும் இதை தனிமை படுத்திய பிறகு இந்த சுவிட்ச் ன் மூலம் பவர் வழங்க முடியும் இந்த வழியாக பாதிக்கப்பட்ட மண்டலத்திற்கு பவர் வழங்க முடியும் இதை நீங்கள் திறந்த உடனேயே பாதிக்கப்பட்ட இந்த பகுதிக்கு இதன் வழியாக பவர் வரும் ஆனால் இங்கே ஏதாவது தவறு ஏற்பட்டால் இந்த பகுதிக்கு பவர் கிடைக்காது இப்போது இந்த சுவிட்ச் திறந்து இருக்கும் போது நீங்கள் இதனை மூடினால் இந்த பக்கம் வழியாக பவர் கிடைக்கும் ஆகவேதான் இதனை பொதுவாக திறந்த பிணை சுவிட்ச் என்று சொல்கிறோம் இது இந்த இரண்டாம் நிலை பகிர்மான அமைப்பில் நிச்சயம் இருக்க வேண்டிய ஒன்றாகும் இவைதாம் கம்பத்தில் நிறுவப்பட்ட மின்மாற்றிகள் இங்கே 6611 kV என்று காட்டப்பட்டுள்ளது ஆனால் பல பகுதிகளில் அல்லது மலைப்பகுதிகளில் இது 11 kV ஆக இருக்காது சில இடங்களில் இது குறைந்த மின்னழுத்த அளவான 6 6 kV சில சமயங்களில் 3 3 kV என்று கூட இருக்கலாம் ஆனாலும் இந்த 11 kV என்பது தான் தரநிலை அளவீடு மேலும் பெரும்பாலான பகுதிகளில் நீங்கள் இதைத்தான் பார்ப்பீர்கள் இவைதான் ஒருவகை வழக்கமான பகிர்மான அமைப்பின் திட்ட வரைபடம் ஆகும் ஆக நாம் இதுவரை பார்த்தது மின் உற்பத்திநிலையங்கள் பிறகு பரிமாற்றம் மற்றும் பகிர்மானம் ஆகியவை ஆகும் அடுத்தது ஒன்றோடொன்று இணைப்பதற்கான காரணங்கள் ஆகும் ஏனெனில் பல பவர் சிஸ்டம்கள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்கும் மின்உற்பத்தி நிலையமும் பகிர்மான அமைப்பும் பரிமாற்ற லைன்ஸ் வழியாக இணைக்கப்பட்டிருக்கும் அப்படி இணைக்கப்பட்டிருக்க வேண்டியது அவசியம் ஏனெனில் பவர் ஐ மொத்தமாக பரிமாற்ற லைன் மூலமாகவே அனுப்ப முடியும் அப்படியான ஒரு குறிப்பிட்ட பகுதியின் பரிமாற்ற அமைப்பு அதாவது ஒரு மாநிலத்தின் மின் பரிமாற்ற அமைப்பிற்கு மின் கட்டம் என்று பெயர் இதை இவ்வாறு நீங்கள் வரையறை செய்யலாம் வேறொருவர் மற்றோர் வகையிலும் வரையறை செய்யலாம் ஆனால் பொதுவாக பரிமாற்றம் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு ஆனதாக இருக்கும் இதன் காரணம் என்ன என்றால் மாநில பரிமாற்றம் கட்டம் எனப்படுகிறது வெவ்வேறு கட்டங்கள் பிணை லைன் அதாவது மும்முனை பரிமாற்ற லைன் மூலமாக இணைக்கப்படும் இது ஒரு பிராந்திய கட்டமாகும் இதனை பவர் பூல் என்றும் சொல்வோம் இது உண்மையாகவே ஒரு பவர் பூல் தான் இதில் வெவ்வேறு கட்டங்கள் ஒன்றோடொன்று டை லைன் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கும் அதுதான் பவர் பூல் மேலும் இவ்வாறான பிராந்திய கட்டங்கள் இணைக்கப்பட்டு ஒரு தேசிய கட்டம் உருவாக்கப்படும் ஆக பரிமாற்ற அமைப்பு குறிப்பாக கட்டம் என்று சொல்லப்படும் வெவ்வேறு கட்டங்கள் மும்முனை லைன்கள் அதாவது டை லைன்கள் வழியாக இணைக்கப்படும் அதாவது இரண்டு கட்டங்கள் இந்த டை லைன் கொண்டு ஒன்றோடொன்று இணைக்கப்படும் இது ஒரு பிராந்திய கட்டமாகும் மேலும் பல பிராந்திய கட்டங்கள் இணைக்கப்பட்டு ஒரு தேசிய கட்டம் உருவாக்கப்படும் நாம் சொல்லும் பிராந்திய மற்றும் தேசிய கட்டங்கள் இவைதாம் இம்மாதிரியான இணைப்பிற்கு காரணம் என்ன என்பதை பார்ப்போம் வெவ்வேறு பூல் பவர் அமைப்புகள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டால் அப்போது கூட்டுறவு உதவி ஒரு திட்டமிடப்பட்ட நன்மை இந்த இணைக்கப்பட்ட செயற்பாட்டின் நன்மையாகும் ஆக பொதுவாக இதுதான் கூட்டுறவு உதவி இணைக்கப்பட்ட செயல்பாடு எப்போதும் சிக்கனமானது மற்றும் நம்பகமானது இதைபற்றி விரிவாக அந்த தலைப்பு வரும்போது பார்க்கலாம் இப்போது இது எப்போதும் சிக்கனமானது மற்றும் மிகுந்த நம்பகமானது இம்மாதிரியான இணைப்பின் பொருளாதார நன்மை என்னவெனில் ஒவ்வொரு பகுதிக்குமான இருப்பு உற்பத்தி திறன் தேவையை குறைகிறது இப்போது நான் உங்களுக்கு அடிப்படை விஷயங்களை மட்டும் சொல்கிறேன் இதை குறித்தான விரிவான விஷயங்களை இந்த தலைப்பு வரும்போது நாம் பேசலாம் இந்த இருப்பு உற்பத்தி திறன் குறைவதால் பொருளாதார நன்மை பவர் சப்ளை அமைப்பின் அந்தத்தப்பகுதிக்கான தேவை பல பவர் சிஸ்டம்கள் இணைக்கப்படுவதால் குறையும் பின்னர் இது பற்றி விவரிக்கிறேன் இப்போது ஒரு பகுதியில் திடீரென்று மின்சுமை அதிகரித்தாலோ அல்லது உற்பத்தி தடைபட்டாலோ இணைக்கப்பட்டுள்ள அருகாமை பகுதியிலிருந்து பவரை கடன் வாங்கிக்கொள்ள முடியும் உதாரணமாக இது பகுதி 1 ல் உள்ள ஒரு பவர் சிஸ்டம் இது பகுதி 2 ஓடு இணைக்கப்பட்டுள்ளது மேலும் இது பகுதி 3 இதனோடும் இணைக்கப்பட்டுள்ளது மேலும் ஒரு பகுதியான 4 கூடவும் இது இணைக்கப்பட்டுள்ளது ஆக இங்கே 4 வெவ்வேறு பகுதிகள் ஆனால் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன இங்கே இது பகுதி 1 பகுதி 2 பகுதி 3 பகுதி 4 மற்றும் இது ஒவ்வொன்றும் ஒரு பவர் சிஸ்டம் ஒவ்வொரு பகுதிக்கும் பவர் தேவை உள்ளது ஒவ்வொரு உற்பத்தி அலகும் பவர் உற்பத்தி செய்கிறது அதன் மின்சுமை தேவைக்கு இப்போது இம்மாதிரியான நிலைமை ஏற்படலாம் அதாவது உங்கள் இந்த பகுதியின் பவர் தேவை அதிகமென்பதால் பக்கத்திலுள்ள பகுதியிலிருந்து தேவைப்படுகிறது ஏனெனில் இங்கே மின் தேவை அதிகம் ஆனால் உற்பத்தித்திறன் குறைவு அம்மாதிரியான சமயங்களில் இந்த பகுதி இணைக்கப்பட்டிருப்பதால் மற்ற மூன்று பகுதிகளில் இருந்து பவரை கடனாகவோ அல்லது விலைக்கோ பெற்றுக்கொள்ளலாம் இதன் பொருள் என்னவென்றால் மின் சுமை உற்பத்திதிறனை விட அதிகம் என்ற போதும் அதாவது இதன் இருப்பு உற்பத்தி திறன் குறைவு என்றாலும் நாம் இந்த பவர் சிஸ்டமின் இருப்பு உற்பத்தி திறன் தேவையான அளவு இருப்பதாக கொள்ளலாம் ஏனெனில் அப்போது இணைக்கப்பட்டுள்ள மற்ற சிஸ்டமில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும் ஆக இதுதான் அந்த நன்மை அதாவது இணைக்கப்பட்ட சிஸ்டமின் பொருளாதார நன்மையான அந்தந்தப்பகுதியின் குறைவான இருப்பு உற்பத்திதிறன் தேவை தான் இப்போது ஏதாவது ஒரு பகுதியில் திடீர் தேவை அதிகரிப்பு அல்லது உற்பத்தி பாதிப்பு என்றால் அருகேயுள்ள இணைக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து பவரை கடனாக இணைக்கப்பட்டுள்ள பகுதிகளில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும் நான் ஏற்கனவே சொல்லியது போல இந்த பகுதி மற்ற 3 பகுதிகளின் பவர் சிஸ்டம்களிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் எடுத்துகாட்டாக இப்போது ஒரு 5 உற்பத்தி அலகுகள் இருக்கின்றன என்று வைத்துக்கொள்வோம் அவற்றில் ஒரு அலகு நின்றுபோய்விட்டது ஆக 4 அலகுகள்தான் உள்ளன எனவே பவர் உற்பத்தி தேவையை விட குறைவாக இருக்கிறது இந்த சமயத்தில் அருகாமை இணைக்கப்பட்ட பவர் சப்ளை அமைப்புகளிலிருந்து இந்த அதிகப்படியான மின்சுமை ஏற்றுக்கொள்ளப்படும் ஆகவே அந்த பகுதி தேவையான அளவு உற்பத்தி திறன் கொண்டு உள்ளதாக வைத்துக்கொள்ளலாம் அதாவது இம்மாதிரியான கூடுதல் மின்சுமையை கூட சப்ளை செய்யும் அளவு என்பதாக கொள்ளலாம் ஒரு பகுதியில் மின்சுமை திடீரென்று அதிகரித்தாலோ அல்லது உற்பத்தி பாதிக்கப்பட்டாலோ அருகே உள்ள இணைக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து பவரை பெற்றுக்கொள்ள முடியும் ஆக இவைதான் இந்த இணைக்கப்பட்ட செயல்பாட்டின் நன்மை யாகும் இம்மாதிரியான திடீர் மின்சுமை அதிகரிப்பை எதிர்கொள்ள ஒவ்வொரு பகுதியிலும் தேவைப்படும் உற்பத்தித்திறன் அளவுக்கு சுழல் இருப்பு என்று பெயர் நான் சொல்வது என்னவென்றால் மின்சுமை திடீரென்று அதிகரித்துள்ளது நாம் இந்த அதிகப்படி மின்சுமைக்கு உடனடியாக பவர் வழங்க விழைகிறோம் என்றால் ஒரு குறிப்பிட்ட அளவு உற்பத்தித்திறன் அந்தந்த பகுதிக்கு தேவை இதைத்தான் சுழல் இருப்பு என்று சொல்கிறோம் இதற்கு இயல்பு வேகத்தில் இயங்கும் ஜெனெரேட்டர்ஸ் உடனடியாக பவர் வழங்க தயார்நிலையில் இருக்கவேண்டும் நான் சொல்வது என்னவெனில் எப்போது மின்சுமை அதிகரிக்கிறதோ அப்போது இந்த இயல்பு வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் சுழல் இருப்பு ஜெனெரேட்டர் அந்த நொடியிலேயே பவர் வழங்க தயாராக இருக்கவேண்டும் உதாரணமாக வாயு டர்பைன் அல்லது புனல் மின் ஜெனெரேட்டர்களை இப்படியான சுழல் இருப்பாக வைப்பது சிறந்தது காரணம் என்னவெனில் ஒரு வாயு டர்பைன் ஐ 3 நிமிடங்களுள்ளாகவே ஓடவைத்து பின்பு சுமைஏற்றம் செய்ய முடியும் ஒரு புனல் மின் அலகு இதை விட விரைவாக செயல்பட முடியும் ஆகவே இந்த மாதிரியான வாயு டர்பைன் அல்லது புனல் மின் உற்பத்தி அலகுகளை சுழல் இருப்பாக வைப்பது மிகவும் பயனுள்ளாதாக இருக்கும் உங்கள் மின்சுமை திடீரென்று அதிகரிக்கும் சமயம் ஆனால் உங்களிடம் அதிகரித்துள்ள மின்சுமைக்கு தேவையான திறன் இல்லாதபோது நீங்கள் உடனடியாக அந்த மின்சுமைக்கு பவர் வழங்க உங்கள் வாயு டர்பைன் அல்லது புனல் மின் அலகு மிக மிக உபயோகமாக இருக்கும் அனல் மின் நிலைய அலகு சில வரம்பிற்குட்பட்டது பின்னால் சமயம் வந்தால் நான் இந்த அனல் மின் உற்பத்தி நிலையத்தின் உற்பத்தி நிலையானது என்பது ஒரு கடுமையான வரம்பு ஆனால் ஒரு புனல் மின் நிலையம் மிக விரைவாக உற்பத்தியை அதிகரிக்க முடியும் ஆகவேதான் வாயு டர்பைன் அல்லது புனல் மின் டர்பைன்கள் அலகு சுழல் இருப்பாக வைக்கப்பட வேண்டும் இவைதான் ஒரு இணைக்கப்பட்ட பவர் சிஸ்டத்தின் நன்மைகள் குறித்த பொது கருத்துகள் ஆகும் அடுத்தது பார்க்கப்போவது லோடு கேரக்டரிஸ்டிக்ஸ் மின்சுமையின் பொது இயல்பு லோடு பாக்டர் மூலம் வகைப்படுத்தப்படும் பிறகு டிமாண்ட் பாக்டர் டைவர்ஸிட்டி பாக்டர் பவர் பாக்டர் மற்றும் யுடிளைசேஷன் பாக்டர் ஆகியவை வரும் இவைதவிர வேறு சில பாக்டர்களும் உண்டு அவற்றை நீங்கள் பிறகு படிப்பீர்கள் பொதுவாக மின்சுமையை பின்வருமாறு வகைப்படுத்தலாம் இதில் 4 வகைகள் உண்டு டொமெஸ்டிக் கமெர்சியல் இண்டஸ்ட்ரியல் மற்றும் அக்ரிகல்ச்சர்Domestic commercial industrial and agriculture ஆகியவை இந்த டொமெஸ்டிக் மின்சுமை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கும் இவ்வகையில் விளக்குகள் மின்விசிறிகள் குளிர்பதனபெட்டி குளிர்சாதனம் மிக்சர்ஸ் கிரைண்டர்ஸ் ஹீட்டர்ஸ் ஓவன்ஸ் சிறியரக பம்ப் மோட்டார்ஸ்lights fans refrigerators air conditioners mixer grinders heaters ovens small pumping motor ஆகியவை இருக்கும் இவைதான் டொமெஸ்டிக் மின்சுமைகள் அதுபோலவே கமெர்சியல் மின்சுமைகள் கடைகள் மற்றும் அலுவலகங்களுக்கு ஆன விளக்குகள் விளம்பர விளக்குகள் போன்றவை மின்விசிறிகள் ஹீட்டிங் பின்பு குளிர் சாதனம் மற்றும் வியாபார நிலையங்களில் மற்றும் உணவகங்களில் பயன்படுத்தப்படும் பலவகை மின்சாதனங்கள் ஆகியவை சேர்த்தது முதலில் டொமெஸ்டிக் மின்சுமை பின்பு கமெர்சியல் மின்சுமைகள் ஆக இந்த வெவ்வேறு வகை மின்சுமைகள் ஆன டொமெஸ்டிக் கமெர்சியல் இண்டஸ்ட்ரியல் மற்றும் அக்ரிகல்ச்சர் ஆகியவை தனித்தனி பண்புகள் கொண்டவை அடுத்தது இண்டஸ்ட்ரியல் மின்சுமைகள் பவர் சிஸ்டம் குறித்து பேசும் போதே நான் இந்த இண்டஸ்ட்ரியல் மின்சுமை யானது அதிஉயர் மின்னழுத்ததில் பவரை பெற்றுக்கொள்ளும் என்று சொன்னேன் அதிலும் குறிப்பாக பெரிய ஆலைகள் இந்த இண்டஸ்ட்ரியல் மின்சுமை ஆனது குறு தொழில் சிறு தொழில் நடுத்தர தொழில் பெரிய தொழிற்சாலைகள் கனரக தொழிற்சாலைகள் மற்றும் குடிசை தொழில்கள் ஆகியவை உள்ளடங்கியது இதன் லோடு கர்வ் வேறு கமெர்சியலுக்கானதும் வேறு அதுபோல டொமெஸ்டிக் வேறுமாதிரி இந்த அக்ரிகல்ச்சர் லோடு முக்கியமாக மோட்டார் பம்ப் செட் தான் இந்த ஒருங்கிணைப்பு நோக்கத்திற்கு அக்ரிகல்ச்சுரல் லோடுகள் என்போம் இவைதான் நாம் சொன்ன 4 வெவ்வேறு மின்சுமைகள் ஆகும் இதன் பிறகு நாம் பல்வேறு சாதனங்களின் பவர் பாக்டர் ஐ பார்ப்போம் எடுத்துக்காட்டாக இன்டக்ஷன் மோட்டார்கள் பொதுவாக 0 6லிருந்து 0 85 குள் இருக்கும் பிறகு பகுதியளவு குதிரைத்திறன் மோட்டார்கள் 0 5 லிருந்து 0 8 ப்ளோரசசென்ட் விளக்குகள் 0 55 லிருந்து 0 9 மின்விசிறிகள் 0 55 லிருந்து 0 85 என்ற அளவிலும் இருக்கும் நீங்கள் இங்கே பார்க்கும் டேட்டாவில் உள்ளது போல இண்டக்ஷன் பர்னெஸ் 0 7 லிருந்து 0 85 மற்றும் ஆர்க் வெல்டர்கள் 0 35 லிருந்து 0 5 இவைதான் உங்களுக்கு தெரிந்த பல்வேறு சாதனங்களின் பவர் பாக்டர் ஆகும் அடுத்து பொதுவாக பயன்படுத்தப்படும் சொற்களின் அடிப்படை வரையறைகளை பார்க்கலாம் முதலில் பேசப்போவது கனெக்டெட் லோடு குறித்து இது பொது அறிவுதான் நீங்கள் கனெக்டெட் லோடு என்றால் என்ன என்பதை அறிந்துகொள்ளலாம் ஒவ்வொரு மின் சாதனத்திற்கும் அதன் திறன் மதிப்பீடு உண்டு உங்களுக்கு தெரிந்த அனைத்து மின்சாதனமும் அல்லது பாகம் அதற்கென்று திறன் மதிப்பீடு இருக்கிறது ஒரு சப்ளை சிஸ்டத்தில் இணைக்கப்பட்ட மொத்த மின் சாதனங்களின் திறன் மதிப்பீட்டு கூட்டுத்தொகை தான் கனெக்டெட் லோடு உதாரணமாக உங்கள் வீட்டை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு தெரியும் மின்விசிறி விளக்குகள் ஏ சி மற்றும் கெய்சர் ஆகியவற்றின் மொத்த திறன் மதிப்பை கூட்டினால் உங்கள் வீட்டின் கனெக்டெட் லோடு கிடைக்கும் இதைத்தான் நாம் பொதுவாக கனெக்டெட் லோடு என்கிறோம் இப்போது டிமாண்ட் ஒரு இன்ஸ்டல்லேஷன் அல்லது சிஸ்டமின் டிமாண்ட் என்பது பெறு ம் முனைய மின்சுமையின் ஒரு குறிப்பிட்ட கால இடைவேளை யிலான சராசரி ஆகும் நான் சொல்வது ஒரு இன்ஸ்டல்லேஷன் அல்லது அமைப்பின் டிமாண்ட் என்பது அதன் பெறும் முனைய லோடு ன் கொடுக்கப்பட்ட கால இடைவேளையிலான சராசரி மதிப்பு அதாவது உங்களுக்கு ஒரு கால அளவு கொடுக்கப்படும் மேலும் நீங்கள் ஓவ்வொரு மணி நேரத்திற்கு ஒரு முறையோ அல்லது அரைமணி நேரத்திற்கு ஒருமுறையோ அல்லது ஏதோ ஒரு மணிக்கு ஒருமுறை பின்னர் அவற்றின் சராசரியை ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் கண்டுபிடிப்பீர்கள் இங்கே இந்த மின்சுமை கிலோவாட் அல்லது கிலோவோல்ட் அல்லது kVA அல்லது கிலோஆம்பியர் அல்லது ஆம்பியர் ல் வரையறை செய்யலாம் பொதுவாக பவர் சிஸ்டமில் நாம் இதை கிலோவாட் அல்லது kVA வாக சொல்லுவோம் இப்போது டிமாண்ட் இண்டெர்வெல் இடைவேளை இதுதான் சராசரி மின்சுமை கணக்கிட்ட கால இடைவேளை ஆகும் ஒரு நாளில் உங்களுக்கு 24 மணிநேரம் உள்ளது உங்களுக்கு ஒவ்வொரு மணியிலுமான மின்சுமை தெரிந்தால் உங்களால் 24 மணிநேரத்திற்க்கான சராசரி மின்சுமையை கணக்கிட முடியும் ஆக இது டிமாண்ட் கணக்கிடப்படும் காலம் அதாவது எத்தனை மணி நேரம் இடைவெளியில் இந்த சராசரி மின்சுமை கணக்கிடப்பட்டது என்பதாகும் நாம் இது குறித்தான எடுத்துக்காட்டுகளை பிறகு பார்க்கப்போகிறோம் ஆக இதுதான் கனெக்ட்ட் லோடு ன் டிமாண்ட் இன்டெர்வல் அடுத்தது மேக்ஸிமம் டிமாண்ட் ஒரு இன்ஸ்டல்லேஷனின் மேக்சிமம் டிமாண்ட் என்பது ஒரு குறிப்பிட்ட கால இடைவேளையில் தேவைப்பட்ட டிமாண்ட்களில் மிகப்பெரிய டிமாண்ட் ஆகும் ஒரு கொடுக்கப்பட்ட கால இடைவெளிகுள் வந்த மிகப்பெரிய டிமாண்ட் அந்த இன்ஸ்டல்லேஷனின் மேக்சிமம் டிமாண்ட் ஆகும் இப்போது நீங்கள் இன்றைய நடுநிசியிலிருந்து நாளைய நடுநிசி வரையான 24 மணி நேரத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு குறிப்பிட்ட இன்ஸ்டல்லேஷனின் டிமாண்ட் அதிகரிப்பதையும் மேலும் குறைவதையும் உங்களால் பார்க்க முடியும் இந்த 24 மணி நேரத்தில் நிகழ்ந்த மேக்சிமம் டிமாண்ட் ஐ குறித்தால் அந்த கால இடைவெளியின் மேக்சிமம் டிமாண்ட் அதுதான் இது சம்பந்தமாக உபயோகிக்கப்படும் மற்றோரு வார்த்தை பிரயோகம் கோஇன்சிடென்ட் டிமாண்ட் அல்லது டைவர்ஸிபைடு டிமாண்ட் இது பலவகை ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாத மின்சுமைகளின் கலப்பு குழு டிமாண்ட் ஆகும் உங்களிடம் ஒரே மின்சுமை அல்லாத வெவ்வேறு கலப்பு குழுக்கள் இருக்கலாம் சில இண்டஸ்ட்ரியல் கமர்சியல் அக்ரிகல்ச்சர் டொமெஸ்டிக் என்பதான கலப்பு குழு உங்களிடம் இருக்கிறது இதன் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் இந்த ஒன்றோடென்று சம்பந்தமில்லாத கலப்பு குழுவின் முழுவதற்குமான டிமாண்ட் ஆகும் இது இந்த தனித்தனி டிமாண்ட்களின் பங்களிப்புகளின் அதிகபட்ச கூட்டுத்தொகை ஆகும் இப்போது இதுதான் அந்த குறிப்பிட்ட நேர டைவர்ஸிபைடு டிமாண்ட் ஆகும் உங்களிடம் 4 மின்சுமை குழுக்கள் உள்ளன ஒவ்வொரு மணியிலும் நீங்கள் இந்த மின்சுமையை கூட்டி அதிகபட்ச கூட்டுத்தொகையை கணக்கிட முயல்கிறீர்கள தனிப்பட்ட டிமாண்ட் லிருந்து டைவர்ஸிபைடு டிமாண்ட் க்கு ஒரு குறிப்பிட்ட கால இடைவேளையில் செல்கிறீர்கள் இதைத்தான் கோஇன்சிடென்ட் டிமாண்ட் என்கிறோம் இப்போது நான் கோஇன்சிடென்ட் டிமாண்ட் இது குழு மின்சுமைகளின் டிமாண்ட்களின் கூட்டுத்தொகை இங்கே கால இடைவேளை கட்டுப்பாடு எதுவும் கிடையாது எதன் டிமாண்ட் ஐ கணக்கிடுகிறோமோ அதன் கால இடைவேளை கட்டுக்குள் இல்லாத குழு மின்சுமைகளின் டிமாண்ட்களின் கூட்டுத்தொகை ஆகும் இதைதான் நாம் சில சமயங்களில் நான் கோஇன்சிடென்ட் டிமாண்ட் என்கிறோம் அடுத்தது டிமாண்ட் பாக்டர் இது ஒரு சிஸ்டமின் மேக்சிமம் டிமாண்ட்maximum demand க்கும் அதன் கனெக்டட் லோடு க்கும் இடையிலான விகிதம் ஆகும் ஆக இந்த டிமாண்ட் பாக்டர் DF என்பதை சிஸ்டமின் மேக்சிமம் டிமாண்ட் கும் மொத்த கனெக்டட் லோடு க்கும் மான விகிதம் எனலாம் எனவே மேக்சிமம் டிமாண்ட் ஐ மொத்த கனெக்டட் லோடு ஆல் வகுக்க நமக்கு டிமாண்ட் பாக்டர் கிடைக்கும் இதை சமன்பாடு 1 என்போம் இந்த டிமாண்ட் பாக்டர் பொதுவாக 1 ஐ விட குறைவாகவே இருக்கும் ஏனெனில் இந்த மேக்ஸிமம் டிமாண்ட் கனெக்டட் லோடுக்கு சமமாக இருந்தால் இது 1 ஆக இருக்கும் எடுத்துக்காட்டாக நமது வீட்டில் இருக்கும் அனைத்து விளக்குகள் மின்விசிறிகள் A C கெய்சர் போன்ற எல்லாவற்றையும் ஒரே சமயத்தில் உபயோகிப்பதில்லைஎனவே இந்த மேக்சிமம் டிமாண்ட் ஆனது கனெக்டட் லோடு ஐ விட குறைவாகவே இருக்கும் ஆக இயல்பாகவே இந்த டிமாண்ட் பாக்டர்ஆனது 1 ஐ விட குறைவானதாகவே இருக்கும் டிமாண்ட் பாக்டர் நமக்கு கனெக்டட் லோடு ன் ஒரே சமயத்தில் செயல்படுபவைகளை குறித்து தெரிவிக்கிறது அடுத்தது யுடிளைசேஷன் பாக்டர் யுடிளைசேஷன் பாக்டர் என்பது ஒரு சிஸ்டத்தின் அதிகபட்சம்கும் அதன் மதிப்பிடப்பட்டதிறனுக்கும் இடையேயான விகிதம் பின்னால் இதையே நாம் சிஸ்டமின் மேக்சிமம் டிமாண்ட் க்கும் அதன் மதிப்பிடப்பட்டதிறனுக்குமான விகிதம் என்றும் வரையறை செய்வோம் ஆக யுடிளைசேஷன் பாக்டர் UF என்பது சிஸ்டமின் மேக்சிமம் டிமாண்ட் ஐ அதன் மதிப்பிடப்பட்ட திறனால் வகுக்க கிடைக்கும் இதை சமன்பாடு 2 என்போம் அடுத்தது பிளான்ட் பாக்டர் இந்த பிளான்ட் பாக்டரை சிலசமயம் கபாசிட்டி பாக்டர் அல்லது யூஸ் பாக்டர் என்றும் சொல்வோம் இது அந்த நிலையத்தில் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் உற்பத்தி செய்யப்பட்ட மின்சக்திக்கும் அந்த நிலையம் அல்லது உற்பத்தி அலகு தொடர்ச்சியாக அதன் அதிகபட்ச திறன் மதிப்பீட்டிலேயே உற்பத்தி செய்திருந்தால் கிடைத்திருக்கும் மின்சக்திக்கும் இடையேயான விகிதம் ஆகும் இதைத்தான் நாம் பிளான்ட் பாக்டர் என்கிறோம் கப்பாசிட்டி பாக்டர் அல்லது யூஸ் பாக்டர் என்ற வார்த்தைகள் குறிப்பாக உற்பத்தி நிலையங்களுக்கானது ஆக இது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு வருடத்தில் என்று வைத்துக்கொண்டால் அந்த வருடத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட மொத்த மின்சக்திக்கும் அந்த நிலையமோ அல்லது அலகோ அதன் உட்சபட்ச திறனில் தொடர்ந்து செயற்பட்டிருந்தால் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கும் மின்சக்திக்கும் இடையேயான விகிதம் ஆகும் இதைத்தான் பிளான்ட் பாக்டர் அல்லது கப்பாசிட்டி பாக்டர் அல்லது யூஸ் பாக்டர் என்கிறோம்